நாம் ஃபைனைட் டிஃபரன்ஸ் டைம் டொமைன் 2D உருவாக்கத்தை இப்போது தொடர்கிறோம் இதுவரை நாம் என்ன பார்த்தோம் ஸ்பேஸ் ஐ எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்த்தோம் இந்த ஸ்டென்சில் வழியாக ஸ்பேஷியல் டெரிவேட்டிவ்கள் ஃபைனைட் டிஃபரன்ஸ் ஆல் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளதை பார்த்தோம் ஆகையால் நீங்கள் உங்களது 12 மற்றும் மூன்றாவது சமன்பாடுகளை பார்த்தால் நாம் இதுவரை வலது புறத்தில் உள்ளவற்றை கணக்கீடு செய்துள்ளோம் இப்போது அடுத்து பார்க்க வேண்டியது என்ன மாணவர் இடதுபுறம் உள்ளவை ஆம் இடதுபுறத்தில் உள்ளவை ஆகையால் நாம் அடுத்தது அந்த பகுதிக்கு வருவோம் நேர அளவுக்கு வருவதற்கு முன்பாக இதை முடிக்கும் விதமாக நான் TM போலரிசேஷனின் ஸ்டென்சில் ஐ உங்களுக்கு காட்டப் போகிறேன் இதுவரை நாம் TE போலரிசேஷன் பற்றி பேசினோம் TM போலரிசேஷனில் என்னென்ன வேறியபில்கள் இருக்கும் மாணவர் Hx Hy மாணவர் Ez இந்த மூன்று வேறியபில்களும் நாம் முன்னதாகவே பார்த்துள்ளோம் நாம் இப்போது TE போலரிசேஷன் செய்கிறோம் இங்குள்ள லாஜிக் என்பது இந்த மூன்று வேறியபில்களையும் ஸ்டாக்கரிங் செய்ய வேண்டும் எவ்வளவு செய்ய வேண்டும் ஒரே புள்ளியில் இவற்றை எழுத முடியாது ஆகவே இவை ஸ்டாக்கரிங் செய்ய படவேண்டும் இது ஒரு கருத்து ஆகும் இரண்டாவது கருத்து என்பது E ஐ நாம் க்ரிட் கோடுகளில் பெற விரும்புகிறோம் இங்கே க்ரிட் கோடுகள் எங்கு உள்ளன ஆகையால் இங்கே பவுண்டரி கண்டிஷன்களை செயல்படுத்துவது எளிதாக இருக்கும் இதை கருத்தில் கொண்டு TM ஸ்டென்சிலை ஒரு பொதுவான தேர்வாக எடுத்துக் கொள்கிறோம் முன்பு உங்கள் Hy இங்கே அமைந்திருக்கிறது Hx மையப் பகுதியில் அமைந்திருக்கும் நீங்கள் இப்போது Ezஐ எங்கே வைப்பீர்கள் மாணவர் இதை செல்லின் நடுப்பகுதியில் வைக்கலாம் ஆனால் இங்கே உள்ள பிரச்சனை பவுண்டரி கண்டிஷன்களை செயல்படுத்துவது ஆகும் ஆகவே இதை நான் க்ரிட்டின் ஓரப்பகுதியில் வைத்தால் இப்போது என்ன எழுதலாம் இப்போதும் இது மற்ற வேறியபில்களில் இருந்து க்ரிட்டில் பாதி அளவு தள்ளி இருக்கும் ஆகவே இது போன்ற பவுண்டரி கண்டிஷனை சரிப்படுத்த உதவியாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் மேலும் இதை செல்லின் மையப் பகுதியிலும் நான் வைக்க முடியும் அதனால் ஒன்றும் பிரச்சினை இல்லை ஆகவே இது சீராக இருக்கும் இதுதான் TM ஸ்டென்சில் இதை நாம் தேவைப்படும் பொழுது பார்த்து கொள்ள முடியும் நாம் இப்போது டைம் ஸ்டெப்பிங் பகுதிக்கு வரலாம் இந்த டைம் ஸ்டெப்பிங் இல் நாம் எப்பொழுதும் டைம் டெரிவேட்டிவ்வை ஃபைனைட் டிஃபரன்ஸ் ஆல் இடமாற்றம் செய்தோம் நேர அளவுக்கு எந்த குறியீடு நாம் கொடுத்து இருக்கிறோம் இதை நாம் சூப்பர்ஸ்கிரிப்டில் எழுதியுள்ளோம் இது E என்று எழுதப்பட்டுள்ளது இங்கு 'n' என்பது நமது டைம் இண்டெக்ஸ் ஆகும் நாம் ஏற்கனவே ஸ்பேசில் உள்ள வேறியபில்கள் க்ரிட்டில் பாதியாக ஸ்டாக்கரிங் செய்யப்பட்டன என்று பார்த்தோம் இங்கு டைம் வேறியபில்களிலும் அவ்வாறு செய்ய வேண்டுமா நாம் என்ன செய்யப் போகிறோம் இந்த செயல்பாடுகளில் நாம் ஸ்பேஸ் மற்றும் நேர அளவில் ஸ்டென்சிலில் உள்ள Δx மற்றும் Δy ஆகியவை டிஸ்கிரிட்டைஸ் செய்யப்படுகின்றன மாணவர் Δt Δt என்பது சரி அதாவது கேள்வி என்னவென்றால் இந்த வேறியபில்களை நான் அதை Δtயாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது ஸ்டாக்கரிங் செய்ய வேண்டுமா என்பதாகும் இங்கும் அதே லாஜிக் பயன்படுத்தலாம் இங்கு வேறு என்ன சிறப்பம்சமும் எடுக்கத் தேவையில்லை ஸ்பேஸ் மற்றும் நேர அளவுக்கு ஒரே மாதிரியான லாஜிக்கே பயன்படுத்தப்படுகிறது நாம் ஸ்பேசில் என்ன செய்தோமோ அதே மாதிரி நேர அளவுக்கும் நாம் செய்யப் போகிறோம் ஆகவே க்ரிட்டில் பாதியாக இவற்றை ஸ்டாக்கரிங் செய்யப் போகிறோம் நாம் Δx மற்றும் Δy என்று பார்த்தோம் இங்கே எடுத்துக்கொள்வது Δt ஆகவே இதை இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம் நாம் இரண்டு மேக்ஸ்வெல் சமன்பாடுகளையும் எடுத்துக்கொண்டு அதை எவ்வாறு எழுதுவது என்று முயற்சிக்கலாம் இந்த சமன்பாட்டை இவ்வாறு எழுதிக் கொள்கிறேன் முதலாவது சமன்பாட்டை இப்போது பார்க்கலாம் ஆகையால் இது முதல் சமன்பாடு இது நமது இரண்டாவது சமன்பாடு இங்கு அதே அனுமானங்களை எடுத்துக்கொள்வோம் அதாவது மீடியம் நேர் வடிவ ஹோமோஜீனியஸ் ஆக எல்லா இடத்திலும் உள்ளது

உதாரணமாக நான் TM பென்சிலில் ஸ்பேஸ் இன் ஒரு புள்ளியில் Hx கணக்கீடு செய்வதாக செய்வதற்காக தேர்ந்தெடுத்துள்ளேன் ஸ்பேஸ் இன் அடுத்த புள்ளியாக எது உள்ளது Δx அல்லது Δx2 Hx அடுத்த கணக்கீடு என்னவாக இருக்கும் ஆகவே இந்த எடுத்துக்காட்டை பார்க்கும்போது அடுத்தடுத்த Eஇன் புள்ளிகளில் எலக்ட்ரிக் பீல்டு நாம் காண்கிறோம் அவை Δt தூரத்தில் அல்லது Δt2 அமைந்துள்ளன நாம் அதே லாஜிக்கை இங்கேயும் அப்ளை செய்கிறோம் E என்பது முழு எண்களில் கணக்கீடு செய்யப்படுகிறது அதாவது முழு எண் டைம் க்ரிட்டில் கணக்கீடு செய்யப்படுகிறது எடுத்துக்காட்டாக En En1 En2 ஆகையால் இவற்றை வெக்டர் வடிவத்தில் எழுதியுள்ளேன் இதை நான் எலக்ட்ரிக் பீல்ட் பின்பு மேக்னெட்டிக் பீல்டு ஆகியவற்றில் கணக்கீடு செய்தால் எந்த நேரத்தில் எது கணக்கீடு செய்யப்படும் மாணவர் இது n ஆக இருக்க வேண்டுமா அதாவது சூப்பர் ஸ்கிரிப்ட் n அல்லது n 1 என்ன எழுத வேண்டும் க்ரிட் புள்ளியில் பாதியாக எழுதவேண்டும் ஆகவே இது n 12 என்று இருக்கும் ஏனெனில் டெய்லர் வரிசையை பார்க்கும் பொழுது நாம் இந்த லாஜிக்கை பார்க்கிறோம் ஆகையால் அதில் இருந்து இந்த சமன்பாட்டை நாம் பெறுகிறோம் ஆகவே இங்கே இந்தப் புள்ளி மற்றும் இந்தப் பள்ளியின் சராசரியாக அமைகிறது இதே போன்று இடது பக்கத்திலும் நாம் En En−1 ஆகியவற்றை பெற்றுள்ளோம் ஆகவே n 12 என்ற புள்ளியில் எது சிறந்த தோராயமாக இருக்கும்

இப்போது மீதம் இருக்கும் பகுதி என்ன இது மிகவும் எளிதானது இரண்டாவது சமன்பாடு என்னவாக இருக்கும் ஆகையால் இது வெற்றிடத்தில் இருக்கும் ஆகையால் இப்போது ஒவ்வொரு சமன்பாடு ஆக திரும்பவும் எழுதுகிறேன் இவை நேர அளவில் இருக்கும் இந்த சமன்பாட்டில் எது மிக தூரத்தில் உள்ள டைம் இன்டெக்ஸ் ஆக இருக்கும் n என்பது சரி அதாவது En என்பது இந்த சமன்பாட்டில் நேர அளவில் அதிக தூரத்தில் இருக்கும்

நன்று

ஆகையால் நாம் இந்தக் கோட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் நாம் முழு எண் டைம் க்ரிட்டுகளில் கணக்கீடு செய்வது என்பது நம்முடைய தேர்வாகும் Eஐ என்பது பாதி முழு எண் டைம் க்ரிட்டுகளில் கூட கணக்கீடு செய்ய முடியும் ஒரு தடவை நாம் E கணக்கீடு செய்வதற்கு பிக்ஸ் செய்துவிட்டால் H என்பது பாதி க்ரிட் அளவில் ஸ்டாக்கரிங் ஆக தானாகவே ஆரம்பிக்கும் நாம் முழு எண் டைமில் Eஐ கணக்கீடு செய்து இருக்கிறோம் இப்பொழுது நாம் பாதி அளவு முழு எண் அளவில் கணக்கீடு செய்ய விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் முன்பு சராசரி எடுத்தது போன்று செய்யலாம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு புள்ளியில் கணக்கிட விரும்பினால் இன்டர்பொலேஷன் செய்யலாம் எனவே உங்களை பொறுத்தே அமைகிறது ஒரு தடவை நீங்கள் இவற்றை பிக்ஸ் செய்துவிட்டால் மற்றவை அனைத்தும் தானாகவே அமைந்துவிடும் மாணவர் இங்கு நான் சாய்ஸ் என்று கூறுவது ஒரு இயற்பியல் அல்லது கணக்கு கிடையாது நாம் இங்கு பயன்படுத்தும் செயல்முறையின் தேர்வு ஆகும் ஒரு தடவை நாம் இதை பிக்ஸ் செய்து விட்டால் மீதம் உள்ளவற்றில் அதை சீராக பயன்படுத்த வேண்டும் ஆகையால் நாம் Hn என்று எழுதி இருந்தால் நாம் செய்ய வேண்டியது En−12 En12 கடைசியாக நமது டிஸ்கிரிட்டைசேஷன் மிகவும் நேர்த்தியாக இருக்கும் இப்போது நாம் இங்கு எழுதியுள்ள இந்த இரண்டு சமன்பாடுகளை பற்றி பார்க்கலாம் இது FDTDயின் அடிப்படைத் தத்துவம் ஆகும் இதைப் பெற்ற பின் நாம் கிரிட் வடிவமைக்க ஆரம்பிக்கிறோம் பின்பு இவற்றை ஸ்பேஸ் மற்றும் நேர அளவில் கணக்கீடு செய்ய ஆரம்பிக்கிறோம் ஃபீல்டின் முந்தைய மதிப்புகளை அடிப்படையாகக் கொண்டு நாம் ஸ்பேஸ் ஸ்டெப்பிங் மற்றும் டைம் ஸ்டெப்பிங் செய்கிறோம் அதன் மூலமாக அடுத்தடுத்த மதிப்புகளை நாம் பெறுகிறோம் ஆகையால் நாம் நேரக் கோட்டை உருவாக்க விரும்பினால் நாம் இந்த நேர அச்சை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு நான் கூறுவது என்னவென்றால் இங்கே புள்ளியிட்ட கோடு குறிப்பது நேர அளவு இங்கே நாம் ஒரு புள்ளியை பார்க்கிறோம் இதை En−1 என்று குறிப்போம் ஆகையால் இது En−1 என்று இருந்தால் நான் இப்போது இன்னொரு புள்ளியை இங்கு வரைகிறேன் அது En ஆக இருக்கும் இவ்வாறு நேர அளவு அடுத்தடுத்து முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும் இதை போன்று மேக்னெட்டிக் பீல்டு மதிப்புகளை நான் எங்கு வரைய வேண்டும் ஏனெனில் இது கிரிட்டில் பாதியாக உள்ளது ஆகவே எடுத்துக்காட்டாக இங்கே Hn−12 என்று எடுத்துக்கொண்டால் இங்கு உள்ள புள்ளி Hn12 ஆக இருக்கும் நாம் இப்போது இரண்டு சமன்பாடுகளை பார்க்கலாம் அவை மூன்று மற்றும் நான்காவது சமன்பாடுகள் மூன்றாவது சமன்பாடு நமக்கு என்ன காட்டுகிறது இதை சற்று கவனத்துடன் பார்க்கலாம் நாம் ஒருவேளை முன்பு உள்ள பீல்டை அறிந்திருந்தால் மேலும் தற்போது உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டை கணக்கீடு செய்ய விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் முன்பு உள்ளது என்பது இந்த சமன்பாட்டின் வலது பக்கத்தில் உள்ளவற்றை காட்டும் அதாவது நான் En−1 மதிப்பை பெறுவேன் மேலும் Hn−12 என்ற மதிப்பும் எனக்கு தெரியும் ஆகவே En கணக்கீடு செய்ய எனக்கு என்ன வேண்டும் En−1 மற்றும் Hn−12 நான் இங்கே இப்படி வரைந்து கொள்கிறேன் இங்கு இந்த மதிப்பு இங்கே செல்கிறது கீழே இங்கே வரைந்து கொள்ளலாம் இப்போது நாம் சமன்பாடு நான்கிற்கு செல்லலாம் சமன்பாடு 4 என்ன கூறுகிறது சமன்பாடு நான்கில் Hn12ஐ பெறுகிறோம் இது தற்போதுள்ள மதிப்புகளில் இருந்து கடந்த மதிப்புகளை வகுப்பதற்கு சமமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆகவே வலதுபுறத்தில் என்ன வகையான எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளது மாணவர் n n மேக்னெட்டிக் பீல்டு எங்கு உள்ளது மாணவர் n 12 n 12 என்பது சரி நான் இங்கு அம்புக் குறிகளை வரைந்தால் உதாரணமாக நான் உங்களுக்கு என்ன காட்டுகிறேன் இங்கு ஒரு சமன்பாடு உள்ளது அதேபோன்று இங்கு ஒன்று உள்ளது ஆகவே நான் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் விளக்குகிறோம் இவற்றில் பாதி கிரிட் மற்றும் முழு கிரிட் ஆகியவை உள்ளன கொடுக்கப்பட்ட நேர அளவில் ஃபீல்டை கணக்கீடு செய்வதற்கு இரண்டுமே தேவையானவையாக உள்ளன எடுத்துக்காட்டாக En மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டை வலதுபுறத்தில் கணக்கிட போதுமானதாக இல்லை நாம் பாதி கிரிட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இவ்வாறு இந்த படம் வரையப்பட்டுள்ளது இது ஒரு தவளை தாவிக் குதிப்பது போன்று நமக்கு காட்சியளிக்கிறது ஆகவே இந்த செயல்பாடு லீப்ஃப்ராக் இண்டெகரேஷன் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது ஆகவே இது ஃபைனைட் டிஃபரன்ஸ் டைம் டொமைன் செயல்பாட்டில் மிக மிக முக்கியமான சிறப்பியல்பாக உள்ளது இங்கே நாம் பாதி கிரிட் உண்மையில் எடுத்துள்ளோம் இதன் மூலமாக அனைத்தையும் கணக்கீடு செய்கிறோம் நான் இப்போது 2Dயை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவற்றில் ஸ்பேஸ் மற்றும் நேர அளவில் விஷுவலைஸ் செய்வது முடியும் இதுவரை நாம் பார்த்த ஸ்டென்சில்களில் மேல்புற காட்சியை பார்த்தோம் இப்போது நாம் இதை நேர அச்சில் விஷுவலைஸ் செய்ய விரும்பினால் இதை நாம் z அச்சுக்கு நகர்த்த வேண்டும் ஆகவே ஒரு பொதுவான புரிதல் என்பது நீங்கள் நேர அளவை zஅச்சில் எழுத வேண்டும் இதை ஏன் நீங்கள் x என்று அழைக்கிறீர்கள் இது ஒரு குறிப்பிட்ட நேர அளவில் உங்களுடைய 'யீ செல்' என்று அழைக்கப்படுகிறது இது உங்கள் Δt ஆக இருக்கும் இது இவ்வாறு போய்க்கொண்டே இருக்கிறது ஆகவே FDTD செயல்பாடு என்ன இந்த மேம்பட்ட சமன்பாடுகளை கொண்டு ஃபீல்டில் நேர அளவை மற்றும் ஸ்பேஸ் ஐ ஸ்டெப் செய்கிறோம்